தற்போதைய இடையக அல்லது பொதுவான கேட் பெருக்கியின் சிறிய சிக்னல் படத்தை நாம் பெற்றுள்ளோம் இது தற்போதைய ஆதாயத்தின் தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் இப்போது சுற்று முடிக்க பொருத்தமான சார்பு ஏற்பாட்டுடன் அதை இணைப்போம் MOS டிரான்சிஸ்டரின் கேட் தரையிறக்கப்பட்டுள்ளது உள்ளீடு மூல முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் வெளியீடு வடிகால் எடுக்கப்பட்டது மற்றும் அந்த வழியில் இணைக்கப்பட்ட சுமை எதிர்ப்பு இருப்பதாக நான் இப்போது கருதுகிறேன் இது நிச்சயமாக gmvgs இப்போது இதற்கு என்ன சார்பு ஏற்பாடு பொருந்தும் முன்பு போலவே மூல முனையம் தரையுடன் இணைக்கப்படாததால் நாம் மூல பின்னூட்ட சார்பு முறையைப் பயன்படுத்துகிறோம் மூல பின்னூட்டம் சார்புநிலையில் மின்னோட்ட மூலத்தை மூல முனையத்துடன் இணைக்கிறோம் மற்றும் சார்பு நோக்கங்களுக்காக வடிகால் விநியோக மின்னழுத்த VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் கேட் VDD இலிருந்து இயக்கப்படும் மின்னழுத்த வகுப்பி R1 R2 உடன் சார்புடையது இப்போது இந்த சார்பு படத்திற்கு இந்த சமிக்ஞை படத்தை இணைக்க வேண்டும் எனவே முதலில் உள்ளீடு மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சிக்னல் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு மேல் உள்ளது என்று வழக்கம் போல் கருதுவோம் அதில் dc இல்லை எனவே அதை ஒரு மின்தேக்கி மூலம் இணைக்கலாம் இது இப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் சுமை வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் இணைக்கப்பட வேண்டும் இங்கே வடிகால் VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது இது அதிகரிக்கும் படத்தில் சிறிய சிக்னல் தரை அல்லது அதிகரிக்கும் நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதை அதிலிருந்து அகற்றி சுமையுடன் இணைக்க வேண்டும் மீண்டும் சிக்னல் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மேல் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் ஒரு தூண்டல் L டூவை வைத்திருக்க முடியும் அதன் எதிர்வினை சுமை எதிர்ப்பை விட அதிகமாக உள்ளது ஏசி ஜோடி சுமை எதிர்ப்பை மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்துடன் நாம் பயன்படுத்திய அதே ஏற்பாட்டாகும் இப்போது நிச்சயமாக தூண்டிகள் மிகவும் பருமனாக இருந்தால் அவற்றைப் பயன்படுத்த முடியாவிட்டால் L2 ஐ சில மின்தடை RD மூலம் மாற்றலாம் நீங்கள் அதைச் செய்தால் மின்னோட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே RL வழியாக பாயும் ஏனெனில் நீங்கள் RD ஐ காலவரையின்றி உருவாக்க முடியாது பெரியது அதாவது சப்ளை வோல்டேஜ் VDD ஐ உருவாக்குவது மிகப் பெரியது அதனால் அது நியாயமானதல்ல எனவே இந்த வடிகால் சார்பு மின்தடையம் RD மற்றும் சுமை RL க்கு இடையேயான மின்னோட்டத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் அதை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நான் அதை விரிவாகப் பார்க்கப் போவதில்லை நீங்கள் இந்த L2 ஐப் பயன்படுத்தலாம் இது பெரிய தூண்டல் ஆகும் மூலம் தூண்டல் பெரியதா இல்லையா என்பது அதிர்வெண்ணையும் சார்ந்துள்ளது இதன் எதிர்வினை RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிக அதிர்வெண்ணிற்குச் சென்றால் ஒரு சிறிய தூண்டல் அதிக வினைத்திறனைக் கொண்டுள்ளது எனவே உயர் அதிர்வெண் சுற்றுகளில் இதுபோன்ற படத்தைப் பார்ப்பது மிகவும் பொதுவானது குறைந்த அதிர்வெண் சுற்றுகளில் தூண்டலின் தேவையான மதிப்பு நீங்கள் அதைப் பயன்படுத்தாத அளவுக்கு பெரிதாகிறது மேலும் பல சமயங்களில் இந்த இண்டக்டன்ஸ் மிகப் பெரியது இது ஒரு சோக் என்று குறிப்பிடப்படுகிறது முக்கியமாக இதன் மூலம் மின்னோட்டம் பாயவில்லை சிறிய சிக்னல் கிரவுண்டிற்குள் செல்லும் மின்னோட்டத்தை மூச்சுத் திணறச் செய்து அதையெல்லாம் சுமை மின்தடைக்குள் செல்ல அனுமதிப்பது என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் கேட் சிறிய சிக்னல் தரையுடன் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் அதைப் பார்த்தால் அது R1 மற்றும் R2 மூலம் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது உண்மையான படம் இதுபோல் தெரிகிறது கேட் டெர்மினல் இதன் மூலம் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இதுவரை கேட் கரண்ட் பூஜ்ஜியம் என்று நாம் கருதுகிறோம் எனவே கேட் பூஜ்ஜியமாக இருந்தால் நீங்கள் கேட் மற்றும் கிரவுண்டுக்கு இடையில் மின்தடையம் இருந்தாலும் இது பூஜ்ஜிய வோல்ட்டில் இருக்கும் எனவே அது போதுமானதாகத் தெரிகிறது ஆனால் இந்த பகுதியை நாம் இன்னும் படிக்கவில்லை வாயிலுக்கும் மூலத்திற்கும் இடையில் ஒரு கொள்ளளவு உள்ளது கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஒரு cgs என குறிப்பிடப்படும் கொள்ளளவு உள்ளது எனவே நீங்கள் அதை இப்படி இணைத்தால் அது R1 மற்றும் R2 மூலம் தரையுடன் இணைக்கப்பட்டால் கேட் மின்னழுத்தம் சமிக்ஞை அதிர்வெண்ணுக்கு சரியாக பூஜ்ஜியமாக இருக்காது இது டிசி அதிகரிப்புக்கு பூஜ்ஜிய மின்னழுத்தத்தில் இருக்கும் ஆனால் சிக்னல் அதிர்வெண்ணில் அது சரியாக பூஜ்ஜியத்தில் இருக்காது எனவே நாம் எப்போதும் ஒரு மின்தேக்கியையும் ஒரு பெரிய மின்தேக்கியையும் இணைக்கிறோம் கேட் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிசெய்யும் கேட் மற்றும் கிரவுண்டிற்கு இடையில் உள்ள C3 என்று அழைக்கிறேன் இப்போது இந்த கொள்ளளவு உட்பட டிரான்சிஸ்டர் மாதிரியை நாம் படிக்கவில்லை ஆனால் ஒரு பொதுவான கேட் பெருக்கியில் நீங்கள் ஒரு மின்தேக்கியை கேட்டிலிருந்து தரைக்கு இணைக்கிறீர்கள் என்பதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம் இது எவ்வளவு இருக்க வேண்டும் இது டிரான்சிஸ்டரின் cgs ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் டிரான்சிஸ்டரின் cgs என்பது CoxWL இன் வரிசையாகும் MOS மாடலில் இருந்து காக்ஸ் W மற்றும் L ஆகிய இந்த சொற்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் இப்போது நிச்சயமாக நாம் இந்த விஷயங்களை படிக்கவில்லை என்பதால் எங்களைப் பொறுத்த வரையில் மிகப் பெரிய C3 ஐ எப்போதும் இணைப்போம் என்று கருதுவோம் எனவே இந்த புள்ளி சிக்னல் அதிர்வெண்களுக்கு தரையில் சுருக்கப்படுகிறது எனவே இது இப்போது சார்புடன் கூடிய முழுமையான பொதுவான கேட் பெருக்கி ஆகும் இதன் வெளியீட்டுப் பகுதியானது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தை ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் அது ஆச்சரியமில்லை மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமும் தற்போதைய கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலமும் வெளியீட்டு பாகங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது இப்போது மீண்டும் சர்க்யூட்டை கீழே வைக்கிறேன் நான் இதை முடிவிலியாகக் காட்டுவேன் அதாவது இது மிகவும் பெரியது இது ஷார்ட் சர்க்யூட் அதற்கு பதிலாக நான் இப்போது ஒரு மின்தடையம் RD ஐக் காண்பிப்பேன் மேலும் நாம் இங்கே மற்றொரு RL ஐக் கொண்டிருக்கலாம் இப்போது இந்த கட்டத்தில் தற்போதைய மூலத்தை இணைத்துள்ளோம் ஆனால் பல நேரங்களில் மக்கள் மின்னழுத்தத்துடன் செயல்பட விரும்புகிறார்கள் எனவே இது ஒரு மின்னோட்டக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாக இருந்தாலும் மின்னழுத்த மூலத்தை ஒரு மின்தடையுடன் தொடரில் இணைக்கிறோம் எனவே Rs உடன் தொடரில் vi இப்போது நிச்சயமாக இந்த பகுதியானது அந்த திசையில் தற்போதைய மூல viRகளை வைத்திருப்பதற்குச் சமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கும் மின்னோட்டத்தின் திசையானது கீழ்நோக்கிச் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேசமயம் எனக்கு மேல் முனையத்தில் vi இருந்தால் அது ஒரு எதிர்ப்புடன் இணையாக மேல்நோக்கி Rs எனவே அது முந்தையதைப் போலவே செயல்படுகிறது இங்குள்ள இந்த மின்னோட்டம் தோராயமாக viR களுக்கு சமம் அல்லது மாறாக viR களுக்கு சமமாக உள்ளது ஏனெனில் இதன் துருவமுனைப்பு தலைகீழாக மாறுகிறது இந்த நிலையில் இங்குள்ள இந்த மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கு தோராயமாக சமமாக இருந்தது ஆனால் உள்ளீட்டு மின்னோட்டம் கீழ்நோக்கிச் செல்கிறது எனவே இந்த விஷயத்தில் io viRs நீங்கள் மீண்டும் வெளியீட்டு மின்னோட்டத்திற்கு பதிலாக வெளியீட்டு மின்னழுத்தத்தை எடுத்துக் கொண்டால் இது என்னவாக இருக்கும் அது -ioRD||RL ஆக இருக்கும் இது C2 ஷார்ட் சர்க்யூட் மற்றும் பலவாக இருக்கும் அளவுக்கு பெரியதாக இருப்பதாகக் கருதுகிறது அப்படியானால் மின்னழுத்த மூல உள்ளீட்டுடன் வெளியீட்டு மின்னழுத்தம் viRD||RLRs எனவே நீங்கள் அதை ஒரு மின்னழுத்த உள்ளீட்டுடன் பயன்படுத்தலாம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஆதாயம் சுமை எதிர்ப்பு மற்றும் மூல எதிர்ப்பின் இரண்டையும் சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் மின்னழுத்த உள்ளீட்டைப் பயன்படுத்துவதால் மற்றும் மின்னழுத்த வெளியீட்டை எடுப்பதால் இது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரம் என்று அர்த்தமல்ல ஒரு நல்ல மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமானது மிகக் குறைந்த வெளியீட்டு எதிர்ப்பையும் மிக அதிக உள்ளீட்டு எதிர்ப்பையும் கொண்டிருக்க வேண்டும் இது நேர்மாறாக உள்ளது உள்ளீட்டு எதிர்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பானது மிகவும் அதிகமாக உள்ளது எனவே இது உண்மையில் மின்னோட்டக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் ஆனால் நீங்கள் மின்னழுத்த மூலத்துடன் மின்னழுத்தத்தின் தொடர்ச்சியுடன் அதை இயக்கலாம் மற்றும் மின்னழுத்தத்தை வெளியீட்டாகக் கருதலாம் அவ்வாறான நிலையில் ஆதாயம் சில மின்தடைய விகிதமாக இருக்கும் இது துல்லியமாக அமைக்கப்படலாம் மேலும் இது சில சமயங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த பொதுவான கேட் பெருக்கியைப் பார்க்கும்போது சில நேரங்களில் மின்னழுத்த உள்ளீட்டில் நீங்கள் பார்க்கிறீர்கள் மேலும் இதுவே ஆதாயமாகும் நிச்சயமாக இது தோராயமான லாபம் நீங்கள் சரியான மதிப்பைப் பயன்படுத்தினால் மீண்டும் நான் டிரான்சிஸ்டரின் rds ஐ புறக்கணித்துவிட்டேன் நான் சொன்னது போல் rds மற்ற விஷயங்களுக்கான வெளியீட்டு எதிர்ப்பிற்கு முக்கியமானது மற்றும் வேறு ஒன்றும் இல்லை இப்போது இந்த io viRs என்பதை நாம் அறிவோம் ஆனால் அது உண்மையில் -viRsgmgmGs தான் எனவே இந்த எண் ஒன்றுக்கு அருகில் உள்ளது ஆனால் சரியாக ஒன்று இல்லை எனவே உண்மையான வெளியீட்டு மின்னழுத்தம் viRD||RLRsgmgmGs ஆக இருக்கும் மேலும் இதை gmRsgmRs1 என்றும் எழுதலாம் எனவே gmRs 1 வரை இது gmRs 1 ஆகக் குறைக்கிறது எனவே அது பொதுவான கேட் பெருக்கியைப் பற்றியது இது ஆதாயத்துடன் தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகும் மேலும் இது R s தற்போதைய இடையகமாகும் எனவே இது ஒரு மோசமான மின்னோட்ட மூலத்தை எடுக்கும் இங்கே பார்க்கும்போது மின்தடை என்பது gmRsrdsrdsRs என்பது உங்களுக்குத் தெரியும் இதன் காரணமாக இங்கு பார்க்கிற ரெசிஸ்டன்ஸ் Rs ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இது உங்களுக்கு சிறந்த தற்போதைய மூலத்தை வழங்குகிறது மேலும் இது மின்னழுத்த இடையகத்தைப் போலவே உள்ளது மின்னழுத்த இடையகமானது உயர் தொடர் எதிர்ப்பைக் கொண்ட மின்னழுத்த மூலத்தை எடுக்க முடியும் மேலும் இது ஒரு சிறந்த மின்னழுத்த ஆதாரமாக அதே மின்னழுத்தம் போல தோற்றமளிக்கவும் ஆனால் மிகச் சிறிய வெளியீட்டு எதிர்ப்பைக் கொண்டது எனவே இந்த தற்போதைய இடையகம் இதே நோக்கத்திற்காக உதவுகிறது மேலும் இது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் தொகுதியாகும் இப்போது கொள்ளளவு மதிப்புகளைப் பொருத்தவரை நாம் ஏற்கனவே இந்த விஷயங்களைக் கணக்கிட்டோம் எனவே நாம் அதற்கு செல்லப் போவதில்லை C2 இன் மதிப்பை நாம் பல முறை கணக்கிட்டுள்ளோம் நீங்கள் C2 ஷார்ட் சர்க்யூட் போல இருக்க வேண்டும் என விரும்பினால் வெளியீட்டு மின்னழுத்தம் C2 ஐ ஷார்ட் சர்க்யூட் மூலம் மாற்றுவது போல் இருக்கும் பிறகு C2 RDRL இன் எதிர்வினை ஆனால் வடிகால் மின்னழுத்தம் மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமெனில் C2 இன் எதிர்வினை RL ஐ விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அதை C1 க்காகக் கணக்கிடலாம் C1 இன் எதிர்வினை அதன் குறுக்கே தோன்றுவதை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது Rs1gm இந்த விஷயங்களை நாம் வேறு சூழலில் கணக்கிட்டால் இவற்றைக் கணக்கிட முடியும் என்று கருதுகிறேன் எனவே நான் அதற்கு மீண்டும் செல்லப் போவதில்லை எனவே அது தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தை அல்லது பொதுவான கேட் பெருக்கியை நிறைவு செய்கிறது மீண்டும் பொதுவான கேட் பெருக்கி பொதுவாக அடிப்படை கட்டுமானத் தொகுதியாக வழங்கப்படுகிறது இப்போது நாம் அதை ஒரு பின்னூட்ட நெட்வொர்க்காக கருத விரும்புகிறோம் இது vgs ஐ சரியான முறையில் சரிசெய்வதன் மூலம் வெளியீட்டு மின்னோட்டத்தை உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது